எனவே மற்றொரு எடுத்துக்காட்டை டிசி சர்க்யூட்காக பார்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டன நீங்கள் எந்த ஒரு புக்கை பார்த்தாலும் இந்த மாதிரி கணக்குகளை பார்க்க இயலாது எனவே இது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஆனால் ஏசி சர்க்யூட்டில் அதாவது சிங்கிள் பேஸ் மற்றும் 3 பேஸ்சில் அதிகமாக எடுத்துக்காட்டுகளை தர முடியாது ஏனெனில் இது மிகவும் சிரமமான ஒன்று இந்த கணக்குகளை தீர்க்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் எனவே அதனால்தான் டி சி சர்க்யூட் வகைகளுக்கு பல எடுத்துக்காட்டுகள் கொடுக்கிறேன் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் டெர்மினல்கள் 1 2 இல் தெவனின் ஈக்விவலெண்ட் சர்க்யூட் கண்டறியவும் இதில் தெவனின் ஈக்விவலெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை எளிதாக நார்டனுக்கு மாற்றிவிடலாம் இதில் டிபண்ட்டெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது அதாவது 3i0 மற்றும் இது i0 ஆகும் இதில் வோல்டேஜ் சோர்ஸ்ஐ இணைக்க வேண்டும் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இல்லையெனில் நம்மால் RThevenin ஐ கண்டுபிடிக்க முடியாது எனவே RThevenin ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லை டிபண்ட்டெண்ட் சோர்ஸ் மட்டுமே உள்ளது இங்கு வோல்டேஜ் சோர்ஸ்சை பயன்படுத்தினால் அது V0 ஆகும் அதன் மதிப்பு 1 ஓல்ட் மற்றும் இந்த புள்ளியில் கிடைக்கும் வோல்டேஜ் ஆனது அதே V0 ஆகும் ஏனெனில் இங்கே எந்த ஒரு மின் உறுப்பும் இல்லை இங்கே உள்ளே வரும் கரண்ட் i0 ஆகும் மற்றும் இங்கே கரண்ட் ஆனது V0 6 ஆகும் எனவே V0 என்பது 1 வோல்ட் இது 16 ஆம்பியர் ஆக மாறும் இந்த வழியில் கரண்டை எடுத்தால் அது உள்ளே வரும் கரண்ட் ஆகும் மற்றும் இந்த வழியில் கரண்டை எடுத்தால் அது வெளியே செல்லும் கரண்ட் ஆகும் அதன் வழியே செல்லும் கரண்டு ஆனது 1 6 இந்த கரண்ட் வெளியே செல்லும் நோடில் KCL ஐ பயன்படுத்தலாம் மற்றும் இந்த வோல்டேஜ் ஆனது V0 1 மற்றும் இது பிளஸ் இது மைனஸ் மற்றும் இவ்வாறு எதிர்திசையில் சென்றால் இந்த கரண்ட் ஆனது 3 i மற்றும் இங்கே பிளஸ் டெர்மினல் வருகிறது எனவே இது 3 i0 மற்றும் V0 0 ஆகும் இங்கே என்பதால் 3 i 1 3 i0 மற்றும் i 1 3 i0 3 இங்கே நோடில் KCL ஐ பயன்படுத்தி i0 கண்டுபிடிக்கலாம் இது உள்ளே வரும் கரண்ட் இது வெளியே செல்லும் கரன்ட் அதாவது i0 i ⅙ மற்றும் இந்த சமன்பாட்டை இங்கே பிரதி இட்டால் i0 மதிப்பு கிடைக்கும் எனவே i0 16 1 3 i0 3 இதிலிருந்து i0 ¼ ஆம்பியர் ஆகும் RThevenin என்பது V0 i0 ஆகும் மேலும் V0 என்பது 1 ஓல்டாக எடுத்துள்ளோம் எனவே V0 114 ஆகவே RThevenin 4 ஓம் ஆகும் இப்போது இந்த சர்க்யூட்டில் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லை நம்மிடம் டிபன்டன்ட் சோர்ஸ் மட்டுமே உள்ளது நாம் ஏற்கனவே பார்த்துள்ள உதாரணத்தின் படி இங்கே இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லை என்பதால் VThevenin மதிப்பு ஜீரோ ஆகும் எனவே தெவனின் ஈக்விவலெண்ட் சர்க்யூட்டில் RThevenin மட்டுமே உள்ளது ஏனெனில் இங்கே இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லாததால் VThevenin மதிப்பு ஜீரோ ஆகும் எனவே இதோடு நாம் தெவனின் மற்றும் நார்டன் தேற்றத்தை கற்றுக் கொண்டோம் சோர்ஸ் டிரான்ஸ்பர்மேஷன்க்கு செல்லும்போது இது அடிப்படையில் தெவனின் நார்டன் டிரான்ஸ்பர்மேஷன் இத்தனை ஆண்டு அனுபவத்தில் கணக்குகளை தீர்ப்பதில் குறிப்பாக தெவினின் தேற்றம் மற்றும் நார்டன் தேற்றத்தில் மாணவர்கள் நிறைய பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர் எனவே அதற்காகத்தான் இங்கே நிறைய உதாரணங்களை எடுத்துள்ளேன் இவை அனைத்தும் உங்களுக்கு தெவனின் மற்றும் நார்டன் தேற்றம் புரிவதற்கு உதவியாக இருக்கும் அடுத்து நாம் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பர் தேற்றத்தை பார்க்கலாம் பொதுவாக சர்க்யூட் ஆனது லோடுக்கு பவரை வழங்குவதாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலான இடங்களில் லோடுக்கு வழங்கப்படும் பவரை அதிகரிப்பதே பயன்பாட்டில் இருக்கும் எனவே இதில் மேக்ஸிமம் பவரை கண்டுபிடிப்பதில் தெவனின் ஈக்விவலெண்ட் உதவியாக இருக்கும் ஆகவே லீனியர் சர்க்யூட் லோடுக்கு அதிகப்படியான பவரை வழங்கமுடியும் அதாவது மேக்சிமம் பவரை கண்டுபிடிப்பதில் தெவனின் ஈக்விவலெண்ட் உதவியாக இருக்கும் எனவே லோடு ரெசிஸ்டன்ஸ் RL ஒரு மாறிலி என்று எடுத்துக்கொள்வோம் அதாவது இதில் RL மட்டுமே மாறக்கூடியது சர்க்யூட்டில் மற்றவை அனைத்தும் நிலையானவை இவை அனைத்தும் நிலையானது அவை VThevenin மற்றும் RThevenin ஆல் குறிக்கப்படுகின்றன எனவே சர்க்யூட்டில் RL ஐ தவிர பிற பேராமீட்டர்கள் அனைத்தும் மாறாதவை இப்போது உள்ள சர்க்யூட் ஆனது ஒரு லோடு VThevenin மற்றும் RThevenin ரெசிஸ்டன்ஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது வேரியபல் சிம்பல் எனில் iL VThevenin RThevenin RL இங்கே RL க்கு இடையேயான பவர் ஆனது p L iL 2 RL சர்க்யூட்டில் இருந்து iL VThevenin RThevenin RL எனவே p L VThevenin RThevenin RL 2 இதுவே பவருக்கான சமன்பாடு ஆகும் கொடுக்கப்பட்டுள்ள VThevenin RThevenin இரண்டும் நிலையானவை RL மாறக்கூடியது இப்பொழுது p L மற்றும் RL க்கு இடையில் ஒரு கிராப் வரையலாம் இது இது போன்று இருக்கும் இது 0 வில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது இது மேக்ஸிமம் பாயிண்ட் ஆகும் RL மற்றும் RThevenin சமமாக இருக்கும் போது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பர் ஆகிறது இங்கே RL RThevenin எனவே இந்த டெரிவேட்டிவ் சமன்பாட்டை பயன்படுத்தி RL RThevenin கண்டறியலாம் இந்த டெரிவேட்டிவ் RL ஐ பொருத்தது ஆகவே RL ஆனது ஜீரோ மற்றும் இன்ஃபினிட்டிக்கு இடையில் மாறக்கூடியதுஆனால் d p L d RL 0 ஆகும் இதை சமன்பாடு 16 என்று கொள்ளலாம் இதை ஜீரோவுக்கு டெரிவேட் செய்வதால் RL RThevenin கிடைக்கும் எனவே RL RThevenin போது மேக்ஸிமம் பவர் கிடைக்கப்படுகிறது எனவே இப்போது இந்த சமன்பாட்டில் RLRThevenin என்று பிரதி இடலாம் எனவே அவ்வாறு செய்வதால் நமக்கு pLmax VThevenin 2 4 RThevenin என்று கிடைக்கிறது இதை மனதில் வைத்துக் கொள்ளவும் இப்போது மற்றொரு உதாரணத்தைக் காணலாம் இப்போது படம் 79 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் இன் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பர்க்காக RL மதிப்பு மற்றும் மேக்சிமம் பவரை கண்டறியலாம் எனவே முதலில் மேக்ஸிமம் பவர் தேற்றத்தின் படி VThevenin மற்றும் RThevenin ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் எனவே RThevenin எதுவாக இருந்தாலும் மாக்ஸிமும் பவர் டிரான்ஸ்பர்கான RL RThevenin ஆகும் ஆகவே இதனை பெறுவதற்கு முதலில் RL ஐ ஓபன் செய்ய வேண்டும் மேலும் கரண்ட் சோர்ஸ்சை அணைக்க வேண்டும் எனவே இது ஓபன் ஆகவும் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ்சை அணைத்து இருக்க வேண்டும் எனவே இது ஷார்ட் ஆக உள்ளது இங்கு 6 மற்றும் 12 இரண்டும் இணையாக உள்ளன அதாவது 12 6 12 6 எனவே இது 728 ஆகவே இந்த 4 Ω உடன் 2 Ω மற்றும் 3 Ω ஆகியவை தொடர் இணைப்பில் உள்ளது எனவே இது 432 ஆகும் எனவே RThevenin என்பது 9 Ω ஆகும் அதேபோல் தெவனின் வோல்டேஜ் VThevenin கண்டுபிடிக்க வேண்டும் இது ஓபன் சர்க்யூட் ஆகும் இங்கே i1 மற்றும் i2 என்ற இரண்டு கரண்டை மெஷ் முறையை பயன்படுத்தி இதனை தீர்க்கலாம் ஆகவே நேரடியாக RThevenin இன் மதிப்பு 9 Ω என்று கூறலாம் ஏனெனில் இவை இரண்டும் இணையாக உள்ளது எனவே அதன் ஈக்விவலெண்ட் ஆனது 12 6 12 6 எனவே 4 Ω எனவே 4 3 2 எனவே இது 9 Ω மற்றும் இதில் கடிகார திசையில் சைக்கிளிக் கரண்ட் i1 மற்றும் மற்றும் i2 ஐ எடுக்கும்போது உண்மையில் 2 ஆம்பியர் கரண்ட் ஆனது மேல்நோக்கு திசையில் இவ்வாறு செல்லும் i2 2 ஆம்பியர் ஆகும் எனவே இதிலிருந்து i2 இன் மதிப்பு நமக்கு தெரியும் எனவே இந்த லூப்பில் நாம் KVL ஐ பயன்படுத்தலாம் எனவே இதிலிருந்து 6i112 120 என்று கிடைக்கிறது மேலும் i2 2 ஆம்பியர் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததே இப்போது இந்த மதிப்பை இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு i1 இன் மதிப்பை கண்டறியலாம் எனவே இந்த மெஸ்ஸில் இதனை பிரதி இடுவதால் i1 2 3 ஆம்பியர் என்று கிடைக்கிறது எனவே இந்த சர்க்யூட்டில் i1 2 3 ஆகும் அடுத்து நாம் VThevenin ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இதனைக் கண்டறிய நிறைய வழிகள் உள்ளன இங்கே இது ஓபன் ஆக இருப்பதால் இங்கு கரண்ட் கிடையாது ஆனால் இங்கு KVL ஐ பயன்படுத்தலாம் எனவே இதில் i2 ஆனது இவ்வாறு உள்ளது என்று எடுத்துக் கொள்வோம் எனவே இதை இவ்வாறு எடுத்துக்கொள்வதால் இது 3i2 மற்றும் 6 i1 12 Voc 0 இந்த விஷயத்தில் இதில் கடிகார திசை அல்லது மாற்று கடிகார திசை பற்றி பிரச்சினை எதுவுமில்லை எனவே இந்த விஷயத்தில் இது 3 i2 12 i1 i2 Voc 0 ஆகவே இதே வழியில் நாம் சமன்பாட்டை எழுதலாம் அதாவது 3 i2 VThevenin 12 ஆகும் இப்போது இந்த சமன்பாட்டை நாம் மாற்று கடிகார திசையில் எழுதியுள்ளோம் இதே சமன்பாட்டை நாம் கடிகார திசையில் எழுதலாம் அதாவது இதே சமன்பாட்டில் குறியீட்டை மாற்றினால் போதுமானது எனவே 3 i2 12 0 குறியீட்டை மாற்றினால் கடிகார திசையும் அல்லது மாற்றுக் கடிகார திசையும் ஒன்றுதான் எனவே இதிலிருந்து VThevenin 22 volt என்று காணலாம் எனவே மேக்சிமம் பவர் டிரான்ஸ்பர் RL RThevenin எனவே மாக்ஸிமும் பவர் ஆனது 2 4 RL ஆகும் அதாவது 13 44 வாட்ஸ் ஆகும் படம் 81 இல் உள்ள இந்த சர்க்யூட்டில் எந்த ரெசிஸ்டர் RL மேக்ஸிமம் பவரை எடுக்கிறது மற்றும் பவர் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கேயும் அதேபோல் VThevenin மற்றும் RThevenin ஆகியவற்றை தான் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் நம்மிடம் ஒரு டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ix மற்றும் கரண்ட் ix உள்ளது எனவே இதில் மாக்ஸிமும் பவர் டிரான்ஸ்பர் என்பது p max 2 4 RTheveni எனவே இது ஓபன் சர்க்யூட் அதாவது Voc VThevenin மற்றும் இன்டிபென்டன்ட் கரண்ட் சோர்ஸ் 4 ஆம்பியர் உள்ளது மற்றும் இது 10 Ω இது 40 Ω ஆகும் இந்த ix ஆனது கரண்ட் டிவிஷன் முறைப்படி 4010404 ஆம்பியர் கரண்ட் ஆகும் இதிலிருந்து ix 3 2 ஆம்பியர் என்று காணலாம் எனவே இது 3 2 ஆம்பியர் கரண்ட் இது 3 2 எனில் நேரடியாக இதனை 4 3 2 என்று கொண்டால் நமக்கு i ஆனது 0 8 ஆம்பியர் கிடைக்கிறது மற்றும் இது 10 ix அதாவது 10 3 2 32 ஓல்ட் ஆகும் மற்றும் கரண்ட் 0 8 ஆம்பியர் இப்போது Voc ஐ பெற KVL ஐ இங்கே பயன்படுத்தலாம் இதற்காக KVL ஐ இவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் இந்த விஷயத்தில் 10 ix 32 ஓல்ட் இங்கு 10ix பிளஸ் டெர்மினல் ஆகும் எனவே 32 40 0 8 Voc 0 இதிலிருந்து Voc 64 ஓல்ட் ஆகும் எனவே இங்கே VThevenin இன் மதிப்பு 64 போல்ட் அதேபோல் இங்கு நார்ட்டன்காக சர்க்யூட் ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது இது ix மற்றும் இது 10 Ω மற்றும் இது 40 Ω மேலும் இது டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ்ஆகும் நார்டன் அப்ளை செய்யும்போது கண்டறிய வேண்டும் இங்கு ஷார்ட் செய்த பகுதியை கண்டுபிடிக்க வேண்டும் ' ' ' அடிப்படையில் இது i ' ix ' இப்போது இதை பார்த்தால் இது 10Ω மற்றும் 40Ω இவை முந்தியவை போலவே இணையாக உள்ளது இது டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இது ix' ஆகவே இதில் ix' இன் மதிப்பு முந்தியவை போலவே 3 2 ஆம்பியர் மற்றும் முந்தியவை போலவே கரண்டின் மதிப்பு 0 8 ஆம்பியர் ஆகும் இப்போது இது ஷார்ட் சர்க்யூட் பாதை என்பதால் isc என்ன என்பதை காண வேண்டும் இது ஷார்ட் சர்க்யூட் பாதை என்பதால் 4 ஆம்பியர் கரண்ட் ஆனது நேரடியாக இந்த ஷார்ட் சர்க்யூட் பாதை வழியாக செல்கிறது இது செயல் அற்றது மற்றும் இதுவும் செயலற்றது என்பதால் இங்கே ix' i' ஜீரோ ஆகும் எனவே இங்கே வேறு ஒன்றும் இல்லை isc என்பது 4 ஆம்பியர் ஆகும் ஆகவே பொதுவாக ஷார்ட் சர்க்யூட் வழியாக ஏதாவது கரண்ட் செல்கிறது என்றால் அது வேறு எந்த எலக்ட்ரிக்கல் எலிமெண்ட் வழியாகவும் செல்லாது எனவே அடிப்படையில் ix ' என்பது 0 ஆகும் எனவேஇங்கே வேறொன்றுமில்லை எனவே 4 ஆம்பியர் கரண்ட் ஆனது முழுவதுமாக இதன் வழியாக செல்கிறது இது ஷார்ட் சர்க்யூட் லூப் ஆக உள்ளது எனவே isc என்பது 4 ஆம்பியர் மற்றும் ix ' 0 ஆகும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது இது ஷார்ட் சர்க்யூட் ஆக இல்லாதபோது கரண்ட் டிவிஷன் இதுவாகும் ஆனால் இது ஷார்ட் சர்க்யூட் ஆக இருக்கும்போது வேறு எதையும் பின்பற்றாது எனவே isc என்பது 4 ஆம்பியர் எனவே RThevenin என்பது VThevenin isc ஆகும் அதாவது 64 4 எனவே இது 16Ω ஆகும் எனவே மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பருக்காண RL RThevenin 16 Ω ஆகும் எனவே pLmax VThevenin 2 4 RThevenin 64 வாட் எனவே இதுதான் விடை இப்போது இந்த பகுதிக்கான கடைசி உதாரணத்தை காணலாம் இந்த சர்க்யூட்டில் RL மற்றும் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பரை கண்டறியவும் மற்றும் pLmax கண்டறியவும் இது ஒரு மிகப்பெரிய செயல்பாடு ஆகும் இதில் நமக்கு 0 1 Vx உள்ளது எனவே Vx உள்ளது எனவே நாம் மேக்ஸிமம் பவரை கண்டறிய வேண்டும் எனவே RL RThevenin Voc VThevenin ஆகும் எனவே இங்கே iy திசை கொடுக்கப்பட்டுள்ளதுமற்றும் ix மற்றும் Vx கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே நோடு A உள்ளது மற்றும் இங்கே KCL ஐ பயன்படுத்தலாம் இது ஷார்ட் சர்க்யூட் நார்டனிலும் இது ஷார்ட் சர்க்யூட் என்று காட்டப்பட்டுள்ளது இது RThevenin இது நார்டனுக்கான ஓபன் சர்க்யூட் ஆகும் இது ஷார்ட் சர்க்யூட் தெவனின் மற்றும் நார்டனுக்காக இது காட்டப்பட்டுள்ளது இந்த இரண்டு சர்க்யூட்டையும் பார்ப்போம் இது VThevenin ஆகவும் இது V Norton ஆகவும் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்தையும் தெளிவாக எழுதியுள்ளேன் இதுவே கடைசி ஆகும் எனவே இதனை சரி பார்த்துக் கொள்ளவும் இது அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதால் புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் இப்போது இந்த நோடு A KCL ஐ பயன்படுத்தி தீர்க்கவும்Vx 25 64 ஓல்ட் ஆகும் இந்த கணக்கை பார்த்தீர்களென்றால் இதிலிருந்து நமக்கு VThevenin என்பது 3Vx என்று புரியும் எனவே இது 76 92 ஓல்ட் ஆக இருக்கும் ix Vx 4 6 41 ஆம்பியர் மற்றும் iy 3 846 ஆம்பியர் டெர்மினல் 1 2 ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே Vx 0 இங்கே ரெசிஸ்டன்ஸ் தொடர் இணைப்பில் இருப்பதால் 48 12 Ω ஆகும் எனவே RThevenin VThevenin isc 4 615 Ω ஆகும் எனவே இதற்கு அதிகமான விளக்கம் தேவை இல்லை மற்றும் மேக்ஸிமம் பவர் pLmax VThevenin 2 4 RThevenin 76 922 44 615 320 51 ஆனது ஆகும் எனவே இதுவரை 31 கணக்குகளை தீர்த்து விட்டோம் பயிற்சிக்காக பல வித்தியாசமான கணக்குகளை தீர்க்கலாம் அடுத்து நாம் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர் பற்றி விவாதிக்கலாம் டிசி டிரன்சியண்ட் பற்றி தெரிந்துகொள்ள நாம் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர் ஐ பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இதை விவாதிக்க செல்ல முன் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஏதாவது புத்தகத்தை எடுத்து தேற்றம் சம்பந்தமான கணக்குகளை தீர்க்கலாம் ஏனெனில் இது 75 80 சதவீதம் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரியை அடிப்படையாகக் கொண்டது இங்கே நிறைய நல்ல புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை தேடி எடுத்துக் கொள்ளவும் அவை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன எந்த ஒரு புத்தகத்தையும் எடுத்து அதில் உள்ள கணக்குகளை தீர்க்க முயற்சிக்கவும் ஏனெனில் வீடியோவில் முதன்மையாக கணக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பலவிதமான கணக்குகளை தீர்த்து அதன்மூலம் இதன் அடிப்படை கருத்தை புரிய முயற்சிக்கவும் மேலும் இதில் ஏதாவது பிழை ஏற்பட்டு இருந்தால் எனக்கு தெரியப்படுத்தவும் நான் திருத்திக்கொள்கிறேன் தயங்க வேண்டாம் எனக்கு மெயில் அனுப்பவும் அல்லது போரம்மில் கேள்வி எழுப்பவும் நான் பதிலளிக்கிறேன் எனவே அடுத்து நாம் பார்க்க இருப்பது கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர்ஸ் இதற்கு முந்தைய பகுதியில் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் சோர்ஸ் ஒன்றிணைந்த சர்க்யூட்டை பற்றி பார்த்தோம் மேலும் டிபெண்டன்ஸ் மற்றும் இண்டிபெண்டன்ஸ் வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் ஆகியவற்றையும் பார்த்தோம் இப்போது இந்தப் பகுதியில் சர்க்யூட் இன் மேலும் 2 உறுப்புகளான கெப்பாசிட்டர்ஸ் மற்றும் இண்டக்டர்ஸ் பற்றி காண்போம் எனவே இதற்கு அடுத்து பஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்டை பற்றி பார்க்க இருப்பதால் கெபாசிட்டர் மற்றும் இண்டக்டர்ஸ் மற்றும் AC சோர்ஸ் சர்க்யூட் பற்றி தெரிந்து கொள்வோம் ரெசிஸ்டர் எலக்ட்ரிக் எனர்ஜியை ஹீட் ஆக மாற்றுகிறது ஆனால் கெபாசிட்டர் மற்றும் இண்டக்டர்ஸ் எனர்ஜியை சேமித்து வைக்கும் உறுப்புகளாகும் இது எனர்ஜியை அதற்குள் சேமித்து வைக்கும் ஆனால் இது எனர்ஜியை சேமித்து வைக்காது எனவேதான் இது பேசிவ் எலிமென்ட்ஸ் ஆகும் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர்ஸ் இல் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எனர்ஜியை பிற்காலத்தில் நாம் எடுத்துக் கொள்ளலாம் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர்ஸ் ஆல் எனர்ஜியை உருவாக்க முடியாது ஆனால் அதில் எனர்ஜியை சேமித்து வைக்கலாம் மற்றும் அதை எடுத்துக்கொள்ளலாம் எனவேதான் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர் பேசிவ் எலிமென்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர் பேசிவ் எலிமென்ட்ஸ் ஏனெனில் இவை எனர்ஜியை தானாக உருவாக்குவதில்லை அதில் சேமித்து வைக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது அதாவது நமது மெமரியை போல சேமித்து வைக்கப்படுகிறது அதனால்தான் இதனை பேசிவ் எலிமென்ட்ஸ் எனக் கூறலாம் இங்கு ஐடியல் கெப்பாசிட்டர்ருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆனது ஒருங்கிணைந்த கரண்ட்க்கு நேர்மறையாக உள்ளது மற்றும் ஐடியல் இண்டக்டருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆனது டெரிவேட்டிவ் கரண்ட்க்கு நேர்மறையாக உள்ளது இவை அனைத்தையும் உயர்நிலைப்பள்ளியில் இயற்பியலில் எலக்ட்ரிசிட்டி பாடத்தில் படித்து உள்ளோம் கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் இண்டக்டன்ஸ் ஐ அடிப்படையாகக் கொண்ட சிலவகை டிரான்ஸ்யூசர் உள்ளன இந்தப் பகுதியை பார்த்தபிறகு பேசிக் சர்க்யூட் அனாலிசிஸ் டெக்னிக்கை பற்றி தெளிவாக காணலாம் முந்தைய பகுதியில் கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் இண்டக்டன்ஸ கொண்டுள்ள சர்க்யூட் பற்றி பார்த்தோம் அதாவது கெப்பாசிட்டர் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனர்ஜியை சேமித்து வைக்கும் எனவே இது பொதுவான எலக்ட்ரிக்கல் காம்பொனன்ட் ஆகும் மேலும் இது பவர் சிஸ்டம் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் போன்றவற்றில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது எனவே கெப்பாசிட்டர் அடிப்படையில் 2 கண்டக்டிங் பிளேட்டால் உருவாக்கப்படுகிறது இது மெட்டாலிக் ஆகும் அதாவது இன்சுலேடிங் மெட்டீரியல் ஆகும் பெரும்பான்மையான பயன்பாடுகளில் கண்டக்டிங் பிளேட் ஆனது அலுமினியம் ஃபாயில் ஆக இருக்கும் மற்றும் அதற்கு இடையேயான இன்சுலேடிங் மெட்டீரியல் டைஎலக்ட்ரிக் எனப்படுகிறது அது காற்று செராமிக் பேப்பர் மைக்கா மைலர் பாலிஸ்டர் அல்லது பாலிப்ரொபைலன் அல்லது வேறு எந்த மெட்டீரியல் ஆகவும் இருக்கலாம் எனவே பொதுவாக இது இரண்டு கண்டக்டிங் பிளேட் மற்றும் அதற்கு இடையேயான டைஎலக்ட்ரிக் அதாவது இன்சுலேடிங் மெட்டீரியல் ஐ கொண்டது ஆகும் படம் ஒன்றில் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் காண்பிக்கப்பட்டுள்ளது இது பேரலல் பிளேட் கெபாசிட்டர் டயக்ராம் ஆகும் எனவே இது டைஎலக்ட்ரிக் மற்றும் இது அப்பர் லோயர் கண்டக்டிங் பிளேட் மற்றும் இதற்கு இடையில் டைஎலக்ட்ரிக் உள்ளது எனவே பேரலல் பிளேட் கெபாசிட்டர் ஆனது 2 கண்டக்டிங் பிளேட் ஆனது டை எலக்ட்ரிக் பெயரால் பிரிக்கப்பட்டிருக்கும்